டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் பாடத்தின் மூன்றாவது மாடுயூல் உங்களை வரவேற்கிறேன் இதை பற்றிய அறிமுகத்தை இரண்டாவது மாடுயூல் பார்த்தோம் இதுதான் இரண்டாவது மற்றும் கடைசி பகுதியாகும் அப்ஸ்டிரேக்சன் இல் தொடங்கி டேட்டாபேஸ் டிசைனிங் பற்றி சிறிது பார்த்தோம் இந்த மாடுயூல் டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் பற்றி இன்னும் அதிகமாக பார்க்கப்போகிறோம் டேட்டாபேஸ் என்ஜின் மற்றும் அதன் பகுதிகள் பற்றி பார்க்க போகிறோம் அதன் கம்பன்ன்ஸ் மற்றும் வரலாறு பற்றி பார்ப்போம் ஏற்கனவே டேட்டாபேஸ் டிசைன் பற்றி பார்த்தோம் மேலும் இதில் உள்ள சில பிரச்சனைகளை இப்போது பார்ப்போம் இதில் லாஜிக்கல் டிசைன் அதை செயல்படுத்தும் பிஸ்னஸ் டிசிசன் மேலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசிசன் மற்றும் பிசிகல் டிசைன் உள்ளன இதை பொறுத்து டேட்டாபேஸ் நல்ல டிசைனா இல்லையா என்று பார்த்தோம் இப்போது ஒரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் நேம் மற்றும் பில்டிங் ஆகியவை டிபார்ட்மெண்டில் இருந்தன எடுத்துக்காட்டாக ப்ரொஃபஸர் ஐன்ஸ்டீன் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவருடைய கட்டிடம் வாட்சன் பில்டிங்கில் உள்ளது மற்றொரு ப்ரொபசர் கோல்ட் அவரும் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவர் எனவே அவர் கட்டிடமும் வாட்சன் பில்டிங் தான் இப்போது கேள்வி என்னவென்றால் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வாட்சன் பில்டிங்கில் இருந்தால் எல்லா பிசிக்ஸ் டிபார்ட்மெண்டில் சேர்ந்த இன்ஸ் டிரக்டர் வாட்சன் பில்டிங்கில் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் இதில் ஒரே செய்தி பல்வேறு இடங்களில் சேமிக்கப்படுகிறது இது ஒரு நல்ல விஷயம் அல்ல இதன் தொடர்ச்சி என்னவாகும் என்றால் நாளை பல்கலைக்கழகம் பிசிக்ஸ் டிபார்ட்மென்ட் வாட்சன் பில்டிங்கில் இருந்து டெய்லர் பில்டிங் மாற்றலாம் அப்போது எங்கெல்லாம் வாட்சன் இருக்கிறதோ அங்கெல்லாம் டெய்லர் என மாற்றப்பட வேண்டும் வாட்சன் என இருக்கும் எல்லா இன்ஸ்டன்ஸ் உம் டெய்லர் என மாற்றப்பட வேண்டும் இது ஒரு நல்ல செனரியோ அல்ல இது ரிடெனன்ஸி பிரச்சனை மட்டுமல்ல அப்பலிகேசன் புரோகிராமர் ஏதேனும் ஒரு இடத்தில் பில்டிங் மாற்ற மறந்தால் இது டேட்டாபேஸ் இன்கன்சிஸ்டன்ட் உருவாக்கும் எனவே இது ஒரு நல்ல டிசைனாக இருக்காது எனவே டேட்டா பேசில் ஒவ்வொரு ரிலேஷன் நல்லதாக இருக்கவேண்டும் என ஒரு மெதொடாலஜி கொண்டு வரவேண்டும் இதற்கு நாம் இரண்டு வழிகளை பின்பற்றுவோம் எண்டிடி ரெலேஷன்ஷிப் மாடல் இது என்டர்பிரைசஸ் டேட்டாவை எண்டிடி மற்றும் கான்செப்ட் ஆக கருதும் ஆப்ஜட் ஓரியண்டட் கிளாசஸ் மற்றும் ரிலேஷன்ஷிப் கொடுக்கலாம் யுனிவர்சிட்டி டேட்டாபேஸில் மாணவர்கள் பாடங்கள் ஆசிரியர்கள் ஆகியவை என் டி டி ஆசிரியர்கள் எடுக்கும் பாடங்கள் மாணவர்கள் படிக்கும் பாடங்கள் ஆகியவை தொடர்பு ஆகும் இவற்றை ஈ ஆர் டயக்ராம் படமாக காண்பிக்கலாம் இதற்குப் பின்பு நோர்மலிஷயேசன் தியரியை பின்பற்ற வேண்டும் நோர்மலிஷயேசன் என்பது டேட்டாபேஸ் டிசைனில் சில பண்புகளை எப்படி கொண்டுவருவது ஒரு டேட்டாபேஸ் டிசைனை எப்படி சிறப்பாக உருவாக்குவது என்னென்ன டேட்டாபேஸ் டிபன்இன்சி இருக்கின்றன இதில் பங்க்ஷன் அல் டிபன்இன்சி மல்டி வால்யூ டிபன்இன்சி ஜாயின்ட் டிபன்இன்சி இருக்கின்றன இது எண்டிடி ரிலேஷன்ஷிப் மாடல் தொடங்கி டேட்டாபேஸ் ஸ்கிமா டிசைன் வரை எடுத்துச்செல்லும் ஒரு நல்ல டேட்டாபேஸ் டிசைனிங் உருவாக்க இது அடிப்படை நாம் ஆப்ஜெக்ட் ரெலேஷனல் டேட்டா மாடல் பற்றி சிறிது பார்ப்போம் ரெலேஷனல் மாடலில் எல்லாம் பிளாட் ஆக இருக்கும் ஒவ்வொரு வால்யூ அடோமிக் அதாவது சீ ப்ரோக்ராம் கருத்தில் கொண்டால் ஒவ்வொரு பீல்டு ஒரு வேல்யூ அதாவது நம்பர் ஸ்டீரிங் இது போல் இருக்கும் ஆப்ஜட் போல காம்போசிட் ஆக இருக்காது ரெலேஷனல் டேட்டா மாடலை எடுத்துக்கொண்டால் இதில் ஆப்ஜட் ஓரியண்டட் மற்றும் அதிகப்படியான டேட்டா டைப் உயர்ந்த டேட்டா டைப் காம்ப்ளக்ஸ் டைப் நான் ஆட்டோமிக் டைப் கொண்டிருக்கும் ஒரு வால்யூ ரெலேஷன் டேபில ஆக இருக்கும் மேலும் இது ரெலேஷனல் டேட்டாபேஸ் கம்படிபில் இருக்கவேண்டும் ஆப்செட் ரிலேஷன் டேட்டா மாடல் அடிப்படை இதைப் பற்றி சிறிது மட்டும் நாம் பார்த்தோம் இதற்கு எதிர்மறையாக எக்ஸ் எம் எல் எக்ஸ்இன்சிபிள் மார்க் லாங்குவேஜ் W3C அமைக்கப்பட்டது இது ஒரு டாக்குமெண்ட் லாங்குவேஜ் இது ஒரு டேட்டாபேஸ் லாங்குவேஜ் அல்ல மார்க்கிங் செய்ய டிசைன் செய்யப்பட்டது ஒரு எல்மெண்ட் ப்ளு கலரில் இருக்கவேண்டும் கேப்பிட்டல் இருக்கவேண்டும் இது பரக்ராப் என சொல்ல பயன்படுகிறது கடைசி மாடல் சொல்லப்பட்டது போலவே நேஸ்டட் டாக் டிசைன் செய்ய இதை பயன்படுத்தலாம் இதற்கு இது ஒரு சிறந்த லாங்குவேஜ் ஆகும் எனவே இது புதிய தலைமுறை டேட்டா பரிமாற்றத்திற்கு அடிப்படை நான் சொன்னதுபோலவே எந்த ஒரு டேட்டா பேசும் டேட்டா டேபில உள்ள எல்லா டேட்டா இன்ஸ்டன்ஸ் எக்ஸ்இன்சிபிள் மார்க் லாங்குவேஜ் ற்கு மாற்றக் கூடியதாக இருக்க வேண்டும் எந்த டேட்டாபேஸ்ற்கு டேட்டாவை ஏக்ஸ்சேஞ் exchange செய்கிறோமோ அங்கு டேட்டாவை இறக்குமதி செய்துகொள்ளலாம் இதில் பார்சிங் பிரவுசிங் மற்றும் எக்ஸ்எம்எல் கன்டென்டை க்வரி செய்வது ஆகியவை செய்யலாம் உங்களுக்கு தெரிந்திருந்தால் எக்ஸ்எம்எல் பார்சிங் முயற்சித்துப் பாருங்கள் டேட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தின் முக்கிய பகுதியை பார்க்கலாம் அதாவது டேட்டாபேஸ் எஞ்சின் டேட்டாபேஸ் எஞ்சின்ல் முக்கியமாக மூன்று காம்போனென்ட் இருக்கின்றன ஸ்டோரேஜ் மேனேஜர் என்பது டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டமில் ஒரு மாட்யூல் அல்லது நிறைய மாட்யூல்கள் இது லோ லெவல் டேட்டா வுக்கும் அப்ளிகேஷன் புரோகிராம்க்கும் ஒரு இன்டர்பேஸ் ஆக செயல்படும் எனவே ஸ்டோரேஜ் மேனேஜர் என்பது பிசிகல் லெவல் அப்ஸ்டிரேக்சன் லாஜிக்கல் லெவல் அப்ஸ்டிரேக்சன் மேலும் வியூ லெவல் அப்ஸ்டிரேக்சன் ஆகியவற்றுக்கு ஒரு பாலமாக இருக்கும் எனவே இது எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துடன் டேட்டாபேஸ் தொடர்பு கொண்டுள்ளதோ அதனுடன் இன்ட்ராக்ட் செய்ய வேண்டும் எஃபீஷியேன்ட் ஸ்டோரேஜ் செய்யவும் டேட்டாவை அப்டேட் செய்து பெறவும் பைல் சிஸ்டத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் டேட்டா கரப்ட் ஆகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் செய்வது பைலை ஆர்கனைஸ் செய்வது முக்கியமாக இன்டெக்ஸின் மற்றும் ஹேசிங் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் எஃபீஷியேன்ட் தேடுதலுக்கு பெரிய அளவு டேட்டாவை ஆர்கனிஸ் பண்ணும் போது நீங்கள் பயணரிசர்ச் ட்ரி அல்காரிதம் ஐ யூஸ் பண்ணலாம் பயணரிசர்ச் ட்ரி ஒரு டேட்டா காம்போனென்ட் ஆக இது அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு வால்யூ பொருத்து கம்பரிசன் நடைபெறும் அதாவது ஒவ்வொரு நொடிலும் அந்த வேல்யூ சிறியதாக இருந்தால் லெப்ட் சப் ட்ரி செல்லுவோம் இல்லையெனில் ரைட் சப் ட்ரி செல்லுவோம் இதில் முக்கியமான கேள்வி என்னவென்றால் எந்த பீல்டு கம்பரிசன் எடுத்துக் கொள்வது என்பது எந்த ஃபீல்டை கம்பரிசன் உபயோகம் செய்கிறோமோ அந்த பீல்டுக்கு சர்ச்சிங் எஃபீஷியேன்ட் ஆக இருக்கும் மற்றவற்றில் இது அப்படி இருக்காது எனவே இன்டெக்ஸ்ங் என்பது பல பீல்டுகளில் ஆக்சில்லரி சர்ச் ட்ரி உருவாக்க பயன்படுகிறது அதைப்பற்றி பிறகு பார்ப்போம் அடுத்து க்வரி புரோசெசிங் டிடிஎல் டி எம் எல் க்வரி லாங்குவேஜ் பற்றி பார்த்தோம் எனவே இது சி மொழியை போல் ஒன்றாகும் சி ல் செய்வது போலவே கோடை பார்சிங் மற்றும் ட்ரான்ஸ்லேட் செய்ய வேண்டும் எனவே இது கோடை பார்ஸ் மற்றும் அனாலிசிஸ் செய்யும் சி யில் கோட் இன்டர்மீடியட் கோடாக டிரான்ஸ்லேட் செய்து பிறகு பைனரி இன்ஸ்டிரக்ஷன் ஆக மாற்றப்படும் ஆனால் இதில் அவ்வாறு டிரான்ஸ்லேட் செய்யப்படாது க்வரி டிரான்ஸ்லேட்டர் க்வரி ரெலேஷனல்அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷன் ஆக மாற்றும் நான் சொன்னது போலவே இரண்டு வகையான மொழிகள் உள்ளன ஒன்று கமர்ஷியல் லாங்குவேஜ் மற்றொன்று ப்யூர் லாங்குவேஜ் அதனால் இது ப்யூர் லாங்குவேஜ் அடிப்படையில் டிரான்ஸ்லேட் செய்யும் ரெலேஷனல்அல்ஜிப்ரா மொழியாக கூட இருக்கலாம் மேலும் ஆப்டிமைஸ் பண்ண முயற்சி செய்யும் இதில் முக்கியமான கிரிட்டிக்கல் பகுதி ஆப்டிமைசர் ஆகும் எனவே ஆப்டிமைசர் என்பது கிரிட்டிக்கல் கம்பனென்ட் அது ஒரு க்வரி குறைந்த நேரத்தில் செயல்படுத்த வேண்டும் இதற்காக ஒரு எக்சிகியூஷன் பிளான் முடிவு செய்ய வேண்டும் ரெலேஷனல்அல்ஜிப்ரா லிப்ராபடிக்கும்போது இதைப்பற்றி நாம் புரிந்து கொள்ளலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆபரேஷன்ஸ் நடக்கும்போது எந்த வரிசையில் அது நடக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் தற்காலிக டேபிள் எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் எப்பொழுது ஸ்கிப் செய்யவேண்டும் இவற்றை இந்த பிளான் சொல்கிறது இது முடிந்ததும் அடுத்து ஏவலுவஷன் இன்ஜினுக்கு செல்கிறது அங்கு கொடுக்கப்பட்ட க்வரி டேட்டாவின் மீது மீது செயல்பட்டு அவுட்புட் கிடைக்கிறது எனவே க்வரி பிராசஸிங் என்பது டேட்டாபேஸ் என்ஜினின் முக்கிய பகுதி டெக்ஸ்ட் அடிப்படையிலான க்வரி எழுதுவதற்கும் டேட்டாவை அப்டேட் செய்யவும் இன்ஷர்ட் செய்யவும் பயன்படுகிறது இதற்கு மாற்றாக க்வரி எவ்வாறு ஏவாளுவட் செய்வது என்பதை பற்றி பார்க்க வேண்டும் ஒரே விஷயத்தை செய்ய பல வழிகள் உள்ளன ஈக்வலென்ஸ் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஈக்வலேண்ட் எக்ஸ்பிரஷன் என சொல்லலாம் ஆப்ரேஷன் செய்ய நல்ல அல்காரிதம் மற்றும் நல்ல மற்றும் கெட்ட எவளுவேஷன் காண காஸ்ட் எவ்வளவு என்பதை சொல்ல வேண்டும் உதாரணமாக சார்ட்டிங் செய்ய பல வழிகள் உள்ளன அவற்றில் நல்லதை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒவ்வொரு ஆபரேஷனுக்கு எவ்வளவு காஸ்ட் என்பதை தீர்மானிக்க வேண்டும் இது முன்பு என்ன நடந்தது என்ற இன்பர்மேஷன் ஸ்டதிஸ்டிகல் இன்பர்மேஷன் ஆகியவற்றைப் பொருத்தது ஸ்டோரீஸ் மேனேஜர் க்வரி ப்ராசசர் ஆகியவற்றைத் தாண்டி டிரன்சாக்சன் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் இதுவும் டேட்டாபேஸ் சிஸ்டத்தின் முக்கிய பகுதி இது இரண்டு முக்கியமான பிரச்சனைகளை டில் செய்யவேண்டும் ஒன்று சிஸ்டம் பெயில் ஆனால் என்ன செய்வது டேட்டாபேஸ் என்பது ப்ரோக்ராம் போல அல்ல ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும் முடியும் ப்ரோக்ராம் டிரான்சியன்ட் உடன் டில் செய்யும் ப்ரோக்ராம் தொடங்கு முன்பு டேட்டா இருக்காது ப்ரோக்ராம் முடிந்தவுடன் டேட்டா இருக்காது எனவே ப்ரோக்ராம் டைம் குறிப்பிட்ட அளவுதான் டேட்டாபேஸ் இதற்கு நேர்மாறாக அதிகம் உள்ளது லைவ் டைம் அதிகம் இது பர்சிஸ்டன்ட் டேட்டா உடன் டீல் செய்யும் எனவே இதை தெரிந்து கொள்வது முக்கியம் ஒரு பங்க் ஃபண்ட் டிரன்ஸ்ஃபர் செய்வது கிரெடிட் கார்ட் செய்வது பேலன்ஸ் செக் செய்வது ரயில்வே டிக்கெட் புக் செய்வது அமேசானில் இருந்து ஒரு செய்வது இவையெல்லாம் சாதாரண ப்ரோக்ராம் இவற்றுக்கு குறிப்பிட்ட லைவ் life time உள்ளது இதை தொடங்கினால் சில ஆபரேஷன் முடிந்த பிறகு வேலை முடிந்தது ஆனால் இதற்குப் பின்னால் உள்ள டேட்டா அக்கவுண்ட் பேலன்ஸ் டிரன்சாக்சன் இவையெல்லாம் அந்த டேட்டாபேஸில் குறிப்பிட்ட ஆபரேஷனுக்கு பிறகு இருக்க வேண்டும் எனவே சிஸ்டம் பெயிலானால் இது ஒரு பெரிய இழப்பை உருவாக்கும் எனவே டேட்டாபேஸ் ரெக்கவரி கான்செப்ட் உடன் வரவேண்டும் சிஸ்டம் பெயில் ஆனால் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் இதை ரெக்கவர் செய்யலாம் டேட்டாபேஸ் இன் ரெகவரி அபிலிடி க்கு டிரன்சாக்சன் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் தான் பொறுப்பு நாம் ஏற்கனவே பார்த்ததுபோல மல்டிபில் யூஸஸ் ஒரே டேட்டாபேஸில் ஒரே செட்டாப் டேட்டாவை ஒரே நேரத்தில் ஆக்சஸ் செய்தால் என்ன செய்வது நான் ஏற்கனவே சொன்னது போலவே ஒரு ட்ரெயினில் ஒரு தேதியில் உள்ள ஒரே சீட்டை இரண்டு யூஸஸ் புக் செய்ய நேரிட்டால் என்ன செய்வது இரண்டு பேருமே புக் செய்வது ஏற்படக் கூடாது ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டும் இன்னொருவருக்கு கிடைக்கக் கூடாது இது டிஸ்ட்ரிபூட்டெட் அப்ளிகேஷன் ஆக இருப்பதால் ரயில்வே நிர்வாகத்துக்கு யார் எங்கே புக் செய்கிறார் என்று தெரியாது டிரன்சாக்சன் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் என்பது டேட்டா பேசை கன்சிஸ்டன்ட் ஆகவும் அப்பிரபில் ஆகவும் வைத்திருக்கிறது எனவே டிரன்சாக்சன் என்பது கலெக்சன் ஒப்ரேஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட லாஜிக்கல் பங்க்ஷனை டேட்டாபேஸ் அப்ளிகேஷனில் செய்யும் எனவே இது எல்லாவற்றையும் செய்யாது ஒரு குறிப்பிட்ட ஆப்ரேஷன் செய்யும் இதுதான் டிரன்சாக்சன் ஆகும் டிரன்சாக்சன் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் என்பது ஒரு கம்பனென்ட் ஒரு டேட்டா பேஸில் ஒவ்வொரு நொடியிலும் 100 மற்றும் ஆயிரக்கணக்கான டிரன்சாக்சன்ஸ் நடைபெறும் இவை எல்லாவற்றிலும் டேட்டா கன்சிஸ்டன்ட் ஆக இருக்க வேண்டும் கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது ஃபெயிலியர் ஆனாலும் கண்கரன்சி நடந்தாலும் ஒரு அக்கவுண்டில் டெபிட் பிறகு இன்னொரு அக்கவுண்டில் கிரெடிட் ஆகாமல் இருக்க கூடாது ஒரு அக்கவுண்டில் கிரெடிட் ஆன பிறகு இன்னொரு அக்கவுண்டில் டெபிட் ஆகாமல் இருக்கக்கூடாது அல்லது ஒரே பர்த் உள்ள ஒரே சீட்டை இரண்டு பேருக்கு புக் செய்யக்கூடாது எனவே இது கண்காட்சி கண்ட்ரோல் மேனேஜரை கொண்டுள்ளது இது டிஃபரண்ட்கண்கரன்சி டிரன்சாக்சன்க்கு இன்டராக்சன் உருவாக்கும் கன்சிஸ்டன்ட் ஆக வைத்திருக்கும் இது சேப்டி தரும் மொத்தமாக நாம் வேறுபட்ட டேட்டாபேஸ் கம்பனென்ட் பார்த்தோம் இது ஸ்டோரிஸ் மேனேஜர் குறிப்பாக க்வரி ப்ராசசர் டிரன்சாக்சன் மேனேஜர் ஆகியவற்றை உள்ளடக்கியது இப்போது டேட்டாபேஸ் யூஸர் பற்றி பார்ப்போம் டேட்டாபேஸ் யூஸர் பல வகைகளில் வகைப்படுத்தலாம் இருப்பினும் முக்கியமான ஒரு வகை நைவ் யூஸர் உதாரணமாக ஃசேக்டரியல் ஸ்டாப் அவர் பாங்குடைய டெல்லர் அவருக்கு தெரியாது சில ஆப்பரேஷன் மட்டும் தெரிந்தால் போதும் சில ஸ்கிரீன் கிராஃபிகல் ஸ்கிரீன் எதை பில் ஆப் செய்யவேண்டும் எந்த பட்டனை பிரஸ் பண்ண வேண்டும் இதுபோன்ற விஷயங்கள் தெரிந்தால் போதும் இதுதான் லோயஸ்ட் லெவல் யூசர் அடுத்து அப்ளிகேஷன் புரோகிராமர் இதைப் பற்றி இந்த பாடத்தின் ஓவர்வியூ பிரசெண்டேஷன் இல் பார்த்தோம் அப்ளிகேஷன் புரோகிராமர் ப்ரோக்ராமை எழுதுவார்கள் நைவ் யூஸர் அதை உபயோகப்படுத்துவார்கள் எனவே அவர்கள் டேட்டாபேஸ் டிசைன் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் எப்படி க்வரி லாங்குவேஜ் எழுதுவது எப்படி அப்ளிகேஷன் டேட்டாவை பிட் செய்வது சிஸ்டத்தின் இன்புட் அவுட்புட் பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அடுத்த லெவல் அனலிஸ்ட் இவர்கள் செபஸ்டிகேட்டட் யூசர் எனப்படுவார்கள் எனவே வேறுபட்ட டேட்டாபேஸ் டிசைன் ஸ்கீமா ககன்ஸ்ட்ரெயின் ஆகியவற்றை டிசைன் செய்வார்கள் சில நேரங்களுக்குப் பிறகு டேட்டா பேசில் மாற்றம் ஏற்பட்டால் ஸ்கிமாவை ரிடிசைன் செய்வார்கள் பழைய ஸ்கிமாவில் இருந்து டேட்டாவை புதிய ஸ்கிமாவுக்கு டேட்டாவை இடம்பெயரச் செய்வார்கள் அனலிஸ்ட் என்பவர்கள் ஹய் லெவல் புரோகிராமர் அவர்களுக்கு டேட்டாபேஸ் பற்றி நன்கு தெரிந்து இருக்க வேண்டும் எனவே டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்பவர்கள் ஸ்பெஷலிஸ்ட் ரைட்ஸ் கொண்டவர்கள் டேட்டா பேசில் நிறைய பிரிவிலிஜ்ட் ஆப்ரேஷன் அவர்களால் செய்ய முடியும் உதாரணமாக ஏதேனும் ஃபெயிலியர் ஏற்பட்டால் எப்படி ரெக்கவரி செய்வது என்பது போன்று இவர் எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் செய்வார் எனவே உங்கள் நிலைகளை நீங்கள் அறிய விரும்பினால் இந்த பாடத்திட்டத்தின் மூலம் நீங்கள் அப்ளிகேஷன் புரோகிராமர்கள் மற்றும் அனலிஸ்ட் நடுவே உங்களை நிலைநிறுத்தப் போகிறீர்கள் மேலும் பாடத்தின் முதல் பாதி அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அம்சத்தில் கவனம் செலுத்துகிறது மற்றும் இரண்டாவது பாதி அனாலிசிஸ்ல் அதிக கவனம் செலுத்தும் மேலும் சில நிர்வாகிகள் நிர்வாகத்தை சிறிதளவு செய்வார்கள் ஆனால் தீவிர நிர்வாக பணிகளைச் செய்ய முடியாது இப்போது டேட்டாபேஸ் இன்டெர்னல் மற்றும் கட்டமைப்பை விரிவாக பார்ப்போம் இந்த வரைபடத்திற்கு செல்லலாம் மன்னிக்கவும் ஸ்கிரிப்ட் அளவைப் பொறுத்தவரை இந்த வரைபடம் சிறியது எனவே உண்மையான விளக்கக்காட்சியைப் பார்க்கவும் எனவே நீங்கள் இங்கே மேலே பார்த்தால் பயனர்கள் யூஸர் அதனால் வெவ்வேறு பயனர்கள் பயன்படுத்துவதைக் காட்ட இது முயற்சிக்கிறது இது ஒரு க்வரி பிராசஸர் எனவே க்வரி பிராசஸர் ஒரு க்வரி ப் பெறுகிறது எனவே இயற்கையாகவே அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இருந்து இந்த க்வரி வருகிறது அடுத்து பேசிக் ப்ராசசிங் கேம்ப்பைலர் ஆர்கனைசேஷன் எவளுவேஷன் அதாவது க்வரி இங்குதான் ப்ராசஸ் செய்யப்படும் இதற்கு அடுத்து ஸ்டோரேஜ் மேனேஜர் செல்லும் ஸ்டோரேஜ்யின் மற்ற மாடுயூல் செல்லும் இதைப் பற்றி அடுத்த மாடுள்ளில் பார்ப்போம் பின்னர் இந்த பாடத்திட்டத்தில் ஒரு ஃபைல்மேனேஜர் என்றால் என்ன அங்கீகாரம் என்ன என்பது பற்றி பேசுவோம் ஆனால் இவை ஸ்டோரேஜ் மேனேஜர்ன் சப் கம்பனென்ட் ஸ்டோரேஜ் மேனேஜர் உண்மையான டேட்டாவை டீல் செய்வார் எனவே முழு சிஸ்டமும் லேயர் அடிப்படையில் அமைந்துள்ளது பிசிகல் வியூ லேயர் இடையில் லாஜிக்கல் லேயர் ஆகியவை இதன் இடையில் அப்ஸ்டிரேக்சன் எப்படி மேப் ஆகியுள்ளது டேட்டாபேஸ் சிஸ்டம் ஆர்க்கிடெக்சர் எப்படி மேனேஜ் செய்யப்படுகிறது என பார்க்கலாம் டிஸ்க் ஸ்டோரேஜ் டேட்டா எப்படி பர்சிஸ்டன்ட் ஆக இருக்கிறது என தெரியும் இவையெல்லாம் பிரான்சியம் டேட்டா அப்ளிகேஷன் முடிந்ததும் மறைந்துவிடும் இவையெல்லாம் பர்சிஸ்டன்ட் டேட்டா எப்போதும் இருக்கும் இவை அனைத்தும் டேட்டா ஸ்டோரேஜ் பர்சிஸ்டன்ட் பொறுத்து அமையும் இதுதான் டேட்டாபேஸ் சிஸ்டம் இன் அடிப்படை வியூ நமக்கு ஸ்கீமாட்டிக் வியூ மட்டும் போதும் அப்போதுதான் சுலபமாக புரிந்துகொள்ள முடியும் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை பொருத்து ஆர்க்கிடெக்சர் மாறும் இது சென்டர் லிஸ்ட் ஆக இருக்கலாம் அப்படி என்றால் ஒரு டேட்டாபேஸ் சர்வர் அல்லது பல டேட்டாபேஸ் சர்வர் ஒரே இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கலாம் இது கிளையண்ட் சர்வர் மாடலாக இருக்கலாம் அனைத்து இன்டர்நெட் தொடர்பான அப்ளிகேஷனும் கிளையண்ட் சர்வர் மாடலாக இருக்கலாம் பிரவுசர் என்பது கிளையண்ட் சர்வருக்கு இடையில் நிறைய டயர்ஸ் இருக்கிறது டேட்டாபேஸ் என்பது சிங்கிள் ப்ராசஸ் அல்லது மல்டிபிள் ப்ராசசர் பார்லேல் டேட்டாபேஸ் அதிகளவில் டேட்டா டிஸ்ட்ரிபியூட்ட டேட்டா என பலவாறு இருக்கலாம்

எண்பதுகளில் புரோடோடைப் கமர்ஷியல் சிஸ்டம் பேரலல் டிஸ்ட்ரிபியூட்டட்ட் சிஸ்டம் ஆகியவை பெரிய அளவில் இருந்தன எண்பதுகளிலும் தொண்ணூறுகளிலும் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் சிஸ்டம் வந்தது இவை டிசிசன் சப்போர்ட் டேட்டா மைனிங் அப்ளிகேஷன் இன்டர்நெட் அப்ளிகேஷன் கூகிள் ஆகியவற்றில் எக்ஸ்ப்ளோர் ஆனது 2000 முன்பு எக்ஸ் எம் எல் ஆட்டோமேட்டட் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தது இப்போது பிக் டேட்டா இருக்கிறது எனவே எல்லாவற்றையும் தொகுக்கும் போது இந்த மாடுள்ளில் டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் த்தின் மாடல்களை அறிமுகப்படுத்தினோம் டேட்டாபேஸ் என்ஜினின் முக்கியமான கம்பனென்ட் இன்டர்ணல் ஆர்கிடெக்சர் ஆகியவற்றைப் பார்த்தோம் டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் இன்டர்ணல் பற்றி நமக்கு சொல்கிறது அடுத்து ரெலேஷனல் மாடல் பற்றி பார்ப்போம்